இந்த விரிவுரையில் ஆன்லைன் வளங்களைப் பற்றி விவாதிப்போம் அவை லிட்றச்சரில் பரவலாகப் பயன்படுத்தப்படுகின்றன மேலும் அவை வரிசைகளை சீரமைக்கக் கிடைக்கின்றன எனவே கடந்த வகுப்பில் நாங்கள் விவாதித்ததைப் புதுப்பிப்போம் PAM மற்றும் BLOSUM மேட்ரிக்ஸ்கள் மாணவர் டைனமிக் புரோகிராமிங் சரி வளர்ச்சி PAM மேட்ரிக்ஸிற்கு விரைவில் கருத்தில் கொள்ள வேண்டிய காரணிகள் யாவை மாணவர் பிறழ்வு அதிர்வெண் பிறழ்வு அதிர்வெண் மாணவர் பிறழ்வு அமினோ அமிலங்களின் எண்ணிக்கை குறிப்பிட்ட அமினோ அமிலங்களின் எண்ணிக்கை அவை பிறழ்வில் ஈடுபடுகின்றன மற்றும் பல மற்றும் நீங்கள் சாத்தியமான பிறழ்வுகளை சரியாகக் காணலாம் இது முக்கியமாக மாற்று விகிதங்களை அடிப்படையாகக் கொண்டது ஒவ்வொரு அமினோ அமில ரெசி டியூஸ்க்களும் மற்ற அமினோ அமிலங்களால் மாற்றப்படுவதற்கான நிகழ்தகவைப் பொறுத்து பிறகு நாம்டைனமிக் நிரலாக்கத்தைப் பற்றி டைனமிக் புரோகிராமிங் பற்றி விவாதிக்கிறோம் மாணவர் எனவே சீரமைப்பு சிக்கலை சிறிய மற்றும் சிறிய பகுதியாக பிரிக்கிறோம் சரியான சிறிய நம்பகமான சிக்கல்கள் மற்றும் இறுதியாக கொடுக்கப்பட்ட சிக்கலுக்கான ஒட்டுமொத்த முடிவைப் பெற ஒன்றிணைக்கவும் இது டைனமிக் நிரலாக்கமாகும் பின்னர் நாங்கள் விவாதித்தோம் உதாரணமாக சீரமைப்பிற்கான பாதைகள் உங்களிடம் 2 வரிசைகள் இருந்தால் ஒன்று 10 ரெசி டியூஸ்க்கள் மற்றும் மற்றொன்று எட்டு ரெசி டியூஸ்க்கள் இருந்தால் கேப்களைச் சரியாகப் பயன்படுத்தி சீரமைக்க பல சாத்தியங்கள் உள்ளன எனவே வெவ்வேறு பாதைகள் மற்றும் உகந்த பாதையை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி விவாதித்தோம் எனவே பொருந்தாத மற்றும் நீக்குதல் செருகல்களுக்கான பொருத்தத்திற்கான மதிப்பெண்களைப் பயன்படுத்த முயற்சிக்கிறோம் இறுதியாக வெவ்வேறு சீரமைப்புகளைக் கொண்டிருப்பதற்கான நிகழ்தகவு என்ன மிகவும் சாத்தியமான சீரமைப்பு என்ன என்பதைப் பார்க்க முயற்சிக்கிறோம் புரத வரிசைகளில் அல்லது நியூக்ளியோடைடுகளின் வரிசைகளில் 2 வெவ்வேறு வகையான சீரமைப்புகளை அவர்கள் விவாதிப்பார்கள் ஒன்று குளோபல் சீரமைப்பு மற்றொன்று லோக்கல் சீரமைப்பு குளோபல் மற்றும் லோக்கல் சீரமைப்புகளுக்கு இடையிலான வேறுபாடு என்ன மாணவர் குளோபல் என்பது முடிவுக்கு முடிவுக்கு சீரமைப்பு குளோபல் சீரமைப்பு என்பது அனைத்து நியூக்ளியோடைடுகள் அல்லது அமினோ அமிலங்களை 2 வரிசைகளில் லோக்கல் சீரமைப்புகளில் கொண்டுள்ளது தொடக்கத்தில் அல்லது முனைகளில் கேப் இருந்தால் எனவே இது கேப்களைத் தவிர்த்து வரிசைகளுக்குள் மையக்கருத்துகளையும் வடிவங்களையும் அடையாளம் காண முயற்சிக்கிறது இந்த வழிமுறைகளில் ஒன்றை வைக்கும் இந்த குளோபல் சீரமைப்பின் பெயர் என்ன மாணவர் நீடில்மேன் வுன்ச் வுன்ச் நீடில்மேன் இந்த வழிமுறையை சரியாக உருவாக்குகிறார் எனவே மெட்ரிக் குகளை நிரப்ப வழிமுறையைப் பயன்படுத்த என்ன அளவுகோல் உள்ளது மாணவர் 3 அளவுகோல்கள் பொருந்தவில்லை அதிகபட்சம் மாணவர் பொருத்தமின்மை பொருத்தம் மற்றும் பொருந்தவில்லை மாணவர் அல்லது கேப்கள் அல்லது செருகல்கள் மாணவர் நீக்குதல் அல்லது லோக்கல்சீரமைப்புகளின் விஷயத்தில் நீக்குதல் எனவே இந்த வழிமுறையை உருவாக்கியவர் யார் மாணவர் ஸ்மித் வாட்டர்மேன் ஸ்மித் வாட்டர்மேன் இந்த வழிமுறையை உருவாக்கினார் அவற்றில் மேலும் ஒரு அளவுகோல் சேர்க்கப்பட்டது மற்றும் மோசமான நிலைமைகளின் அதிகபட்சம் எனவே 3 குளோபல் சீரமைப்புகளில் பிளஸ் அடங்கும் மாணவர் 0 0 சரி எனவே அனைத்து எதிர்மறை மதிப்புகளையும் தவிர்க்கவும் எனவே இப்போது இந்த விரிவுரையில் எப்படி செய்வது என்று பார்ப்போம் இந்த சீரமைப்புகளைப் பயன்படுத்தவும் பொதுவாகப் பயன்படுத்தப்படும் லிட்டரேச்சர்களில் கிடைக்கும் மென்பொருள் கருவிகள் யாவை வரிசைகளை சீரமைக்கிறதா அல்லது ஏதேனும் வினவல் வரிசைக்கு பொருத்தத்தை அடையாளம் காண வேண்டுமா எனவே நமக்கு ஏன் தேவை இது மற்றும் வரிசை சீரமைப்பின் பயன்பாடு என்ன வரிசை வரிசைப்படுத்துதலுக்கான பொதுவான பயன்பாடு என்னவென்றால் உயர் குறிப்பிட்ட வரிசைக்கு உங்களிடம் வினவல் வரிசை உள்ளது உங்கள் வினவல் வரிசையை ஒத்த மற்ற வரிசைகள் என்ன என்பதை முதலில் நீங்கள் காணலாம் உங்கள் வரிசையுடன் பொருந்தக்கூடிய ஒரு வரிசை உங்களிடம் இருந்தால் ஒற்றுமை அல்லது செயல்பாட்டு முக்கியத்துவம் வாய்ந்த பகுதிகளைப் பொறுத்து அவை எவ்வளவு தூரம் ஒத்திருக்கின்றன என்பதைப் புரிந்து கொள்ள முயற்சி செய்யலாம் பின்னர் உங்கள் புரதத்திற்கும் இதே போன்ற செயல்பாடுகள் உள்ளன என்பதை நீங்கள் ஊகிக்க முடியும் எடுத்துக்காட்டாக நம்மிடம் மனித மரபணு இருந்தால் அடையாளம் தெரியாத செயல்பாடு கொண்ட பகுதி எனவே இந்த பகுதிகளின் செயல்பாட்டை அல்லது அறியப்படாத செயல்பாட்டைக் கொண்ட சில புரதங்களை நீங்கள் புரிந்து கொள்ள விரும்புகிறீர்களா முதலில் நீங்கள் அறிந்த ஏதேனும் வரிசைகள் உங்கள் வினவலுடன் பொருந்துமா என்பதைப் பார்க்க முயற்சி செய்க வரிசை சரி எனவே வெவ்வேறு டேட்டாபேஸ் களில் மில்லியன் கணக்கான பிற தொழில் வரிசைகளுடன் தேடுகிறோம் எனவே டி ஏ டேட்டாபேஸ்அல்லது புரத டேட்டாபேஸ்அல்லது டி ஏ டேட்டாபேஸ்க்களுக்கான வெவ்வேறு டேட்டாபேஸ் களைப் பற்றி விவாதித்தோம் மாணவர் ஜென்பேங்க் EMBL DDBJ வலது ஜென்பேங்க் மற்றும் சரி அதேபோல் உங்களிடம் புரத வரிசை உள்ளது யுனிபிரோட் சரி மேலும் கட்டமைப்பு டேட்டாபேஸ் கள் மற்றும் புரத டேட்டா வங்கி என்றுஅழைக்கப்படுகின்றன எனவே இந்த வரிசைகளுடன் நாங்கள் தேடுகிறோம் உங்கள் வினவல் வரிசை ஏற்கனவே இந்த டேட்டா பேசில் டெபாசிட் செய்யப்பட்டுள்ள எந்த வரிசைகளுடனும் இணைந்திருக்கிறதா என்று பார்க்கிறோம் பின்னர் அறியப்பட்ட வரிசைகளை சீரமைத்தால் அவை செயல்பாடுகள் உள்ளன ஏனெனில் நாங்கள் யூனிபிரோட் மற்றும் பிற DNA வரிசைகளில் விவாதித்தோம் எனவே செயல்பாடு தொடர்பான அனைத்து தகவல்களையும் நீங்கள் பெறுவீர்கள் இணைப்புகள் மற்றும் பாதைகள் மற்றும் பல என்றால் என்ன இப்போது உங்கள் வினவல் வரிசையுடன் உங்கள் வினவல் வரிசையுடன் சீரமைக்கப்பட்ட ஒரு வரிசையை நீங்கள் கண்டுபிடிக்க முடிந்தால் உங்கள் வினவல் வரிசையின் செயல்பாட்டு சாத்தியமான செயல்பாட்டைப் புரிந்துகொள்ள முயற்சி செய்யலாம் பின்னர் வெளிப்பாட்டில் உள்ள தகவல்களும் ஒழுங்குமுறைகளும் மற்ற மரபணுக்களுடனான உறவும் சரி இதனால்தான் உங்கள் வினவல் வரிசையுடன் இணைந்திருக்கும் சாத்தியமான வரிசைகளைக் கண்டறிய எங்களுக்கு டேட்டாபேஸ் கள் தேவை எனவே இதேபோன்ற வரிசைகளைக் கண்டறியும்போது நீங்கள் சீரமைக்கும்போது ஒருவர் கருத்தில் கொள்ள வேண்டிய முக்கிய புள்ளிகள் யாவை உங்கள் வினவல் வரிசையின் அளவைப் பொறுத்தது உங்களிடம் 100 ரெசி டியூஸ்க்கள் இருந்தால் உங்களுடைய புரதத்தின் அளவைப் பொறுத்து மேலும் 1000 ரெசி டியூஸ்க்கள் உள்ளன அதை டேட்டாபேஸில் தேட சிறிது நேரம் எடுக்கும் இரண்டாவது ஒன்று டேட்டா பேசில் உள்ள வரிசைகளின் எண்ணிக்கை எனவே உங்கள் வினவல் வரிசையின் அளவு மற்றும் வரிசைகளின் எண்ணிக்கையைப் பொறுத்தது நீங்கள் சீரமைக்க முயற்சிக்கிறீர்கள் சரியான நேரத்தை ஒப்பிட முயற்சிக்கிறீர்கள் இந்த 2 அம்சங்களைப் பொறுத்தது எனவே இப்போது இந்த அனைத்து அம்சங்களையும் கருத்தில் கொண்டு லிட்டரேச்சரில் பல கருவிகள் உருவாக்கப்பட்டுள்ளன மிகவும் பரவலாக பொருந்தக்கூடிய கருவிகளில் ஒன்று BLAST சரியா BLAST என்றால் என்ன மாணவர் அடிப்படை லோக்கல் சீரமைப்பு தேடல் கருவி அடிப்படை லோக்கல் சீரமைப்பு தேடல் கருவி கடைசி வகுப்பில் BLAST இல் பயன்படுத்தப்படும் கொள்கையைப் பற்றி விவாதித்தோம் BLAST இல் பயன்படுத்தப்படும் கொள்கை என்ன முதலில் அவர்கள் இந்த வினவல் வரிசையையோ அல்லது இலக்கு வரிசையையோ சிறிய பிட்களில் கடைசியாக கடைசி வகுப்பில் 2 ரெசி டியூஸ்க்கள் பற்றி விவாதித்தோம் நாம் 2 அல்லது 3 ரெசி டியூஸ்க்களைப் பயன்படுத்தலாம் பின்னர் சீரமைப்பைப் பார்த்து இந்த மதிப்பெண்ணை BLOSUM அல்லது PAM மேட்ரிக்ஸிலிருந்து பெறலாம் மற்றும் வாசல் மதிப்பை விட அதிகமான மதிப்பு எங்களிடம் உள்ளது பின்னர் நீங்கள் அதைக் குறிக்கலாம் இறுதியாக நீங்கள் சீரமைக்கக்கூடிய குறிக்கப்பட்ட பகுதிகளை நீங்கள் எங்கு காணலாம் என்பதைக் காணலாம் எனவே BLAST இது வினவலின் வரிசை டேட்டாபேஸ்களில் இருந்து துணை வரிசைகளை பெறுகிறது எனவே BLASTp க்கு வெவ்வேறு நிரல் பெயர்கள் உள்ளன வினவல் வரிசை உள்ளது புரதம் அது புரத டேட்டாபேஸ் உடன் தேடும் பின்னர் நியூக்ளிக் அமிலங்களுடன் BLASTn நியூக்ளிக் அமிலங்கள் N மற்றும் p என்பது நியூக்ளிக் அமிலங்கள் மற்றும் புரதங்களைக் குறிக்கும் என்பதால் tBLASTn மற்றும் tBLASTx ஐ ஒருமுறை ட்ரான்ஸ்லேட் செய்யலாம் எனவே இந்த கேள்விகளைப் பயன்படுத்துவதற்காக எனவே அவை முக்கியமாக PAM அளவீடுகள் அல்லது BLOSUM அளவீடுகளைப் பயன்படுத்துகின்றன உதாரணமாக உங்களிடம் ஒரு வரிசை சரியானதாக இருந்தால் A I L V P T V I எனவே BLAST இதை சிறிய துண்டுகளாக பிரிக்கிறது எங்களிடம் 4 ரெசி டியூஸ்க்கள் இருந்தால் அவை AILV ILVP LVPT VPTV மற்றும் PTVI இல் பிரிக்கப்பட்டன எனவே ஒன்றுடன் ஒன்று பகுதிகள் இப்போது இது வினவல் வரிசை சரியானது என்பதைக் காண்க எனவே எங்களிடம் வரிசை உள்ளது இப்போது இந்த வினவல் வரிசையின் இந்த டெட்ரா பெப்டைட்களில் ஏதேனும் பொருந்துமா என்று அவர்கள் பார்க்கிறார்கள் எனவே இந்த 2 ஐ நீங்கள் சீரமைத்தால் AILV உள்ளது என்று ஒரு பொருத்தம் இருப்பதைக் காணலாம் எனவே இந்த வகை பொருத்தம் அதிக ஸ்கோரிங் பார்ஸ் என்று அழைக்கப்படுகிறது அங்கு அனைத்து ரெசி டியூஸ்க்களும் இந்த வகையிலும் பொருந்தும் எடுத்துக்காட்டாக 4 ரெசி டியூஸ்க்கள் அல்லது 5 பிரிவுகளின் வரிசை மற்றும் பல எனவே நீங்கள் பொருத்தத்தை சரியாக அணுகி அதே வரிசையை சரியான பொருத்தத்துடன் எவ்வளவு காலம் நீட்டிக்க முடியும் என்பதைப் பாருங்கள் எனவே அது தோல்வியுற்றவுடன் நீங்கள் அங்கேயே நிறுத்தலாம் பின்னர் இது அதிக மதிப்பெண் ஜோடிகளை வினவல் வரிசைக்கும் இலக்கு வரிசைக்கும் இடையில் எத்தனை முறை சரியான பொருத்தங்களைப் பெற முடியும் என்பதை நீங்கள் காணலாம் இந்த ஃபாஸ்டா மற்றொரு நிரலாகும் அவை வரிசை ஒற்றுமை மற்றும் வரிசை சீரமைப்பு ஆகியவற்றிற்கும் பயன்படுத்துகின்றன அவை 4 முதல் 6 நியூக்ளியோடைடுகள் மற்றும் 1 அல்லது 2 அமினோ அமிலங்களாக உடைக்கின்றன எங்களிடம் FAM என்ற வினவல் வரிசை உள்ளது அதனால் அவர்கள் என்ன செய்கிறார்கள் முதலில் இந்த வரிசையை எடுத்து நிலைகளை அடையாளம் காணவும் எனவே F நிலை எண் 1 இல் நாம் காண்கிறோம் நிலை எண் 1 சரியா நான் இதை நிலை எண் 1 ஆக எடுத்துக்கொள்கிறேன் ஆகவே அவர்கள் F ஐ தங்கள் நிலையில் 1 ஆகவும் இரண்டாவது A இன் நிலை 2 ஆகவும் உள்ளது எனவே நாம் 2 ஐ வைத்து M 3 ஆக இருக்கிறோம் எனவே நாங்கள் 3 ஐ வைக்கிறோம் எனவே அதேபோல் அவர்கள் 2 வெவ்வேறு நிலைகளில் செய்த இந்த வினவல் வரிசையைப் பார்க்கவும் மற்றொரு F ஐ இங்கே ஒரு 2 3 4 5 6 இட எண் 6 ஐயும் காணலாம் பின்னர் ஒரு இலக்கு வரிசையை எடுத்து இந்த இலக்கு வரிசையை வினவல் வரிசையுடன் ஒப்பிட்டுப் பாருங்கள் இந்த G எனவே நிலை எண் இது 5 ஆகும் இது இங்கே 2 ஆகும் எனவே 5 2 3 பின்னர் நமக்கு மற்றொரு வாய்ப்பு கிடைத்தது 12 12 2 10 பின்னர் இந்த அடுத்த ஒரு F ஐ எடுத்துக்கொள்கிறோம் இது 3 இல் இது 1 ஆகும் எனவே 1 3 2 பின்னர் 6 3 3 அதேபோல் இலக்கு வரிசைக்கு அவர்கள் இந்த ஒப்பீடு செய்து எண்களை வைத்தார்கள் பின்னர் அவர்கள் 3 உடன் நிறைய எண்களைக் கண்டறிந்துள்ளோம் ஆகவே அதிக எண் 3 இருந்தால் 3 ரெசி டியூஸ்க்களைக் கொண்ட ஒரு வரிசையை நீங்கள் ஈடுசெய்தால் நீங்கள் சாத்தியமான சீரமைப்பைப் பெறலாம் என்று அவர்கள் கூறுகிறார்கள் எனவே நீங்கள் இங்கே பார்த்தால் 3 வரிசைகளை ஈடுசெய்கிறீர்கள் எனவே அவை 3 வரிசைகளுடன் ஆஃப்சைடாக இருக்கின்றன பின்னர் அவை வரிசை 1 மற்றும் வரிசை 2 க்கு இடையில் நல்ல சீரமைப்பைப் பெறுகின்றன எனவே இப்போது வரிசைகளை எவ்வாறு ஒப்பிடுவது மற்றும் எந்த சீரமைப்பு சிறந்தது என்று மதிப்பிடுவது எப்படி அங்கு பல்வேறு நடவடிக்கைகள் உள்ளன சிறந்த மதிப்பெண்களை ஆராய சீரமைப்பு அல்லது மோசமான சீரமைப்பு அளவிட பயன்படும் குறிகாட்டிகளில் ஒன்று சீரமைப்பு இன் சீரமைப்பு மதிப்பெண் என்பது s இந்த மதிப்பெண் நீங்கள் அதிகபட்ச ஜோடிகளுடன் சரியாகவும் P மதிப்பு அல்லது E மதிப்பு சரியாகவும் பெறலாம் இந்த P மற்றும் E ஆகியவை வரிசை சீரமைப்பில் மிகவும் முக்கியமானவை மேலும் அவை புள்ளிவிவர ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்தவையா இல்லையா என்பதை தீர்மானிக்க எனவே E மதிப்பு எதிர்பார்த்த எண்ணிக்கையிலான வரிசைகளாக வரையறுக்கப்படுகிறது இது S ஐ விட அதிக மதிப்பெண்களைப் பெறலாம் இது சீரற்ற தேர்வின் மூலம் கண்டறியப்படலாம் எடுத்துக்காட்டாக உங்கள் சீரமைப்பு மதிப்பெண் கிடைத்தால் நிகழ்தகவு என்ன அல்லது 10 அல்லது 15 என்று சொல்லுங்கள் E ஐ விட S ஐ விட அதிகமான மதிப்பெண்களுடன் அதே எண்ணை நீங்கள் பெறும் எண்ணிக்கையானது என்ன பிறகு P மதிப்புக்கு மேற்பட்ட மதிப்பெண்களுடன் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட வரிசைகளைக் கொண்டிருப்பதற்கான நிகழ்தகவு P மதிப்பு ஆகும் ஆகவே இந்த எண்ணை நீங்கள் எதிர்பார்த்தபடி பெறுகிறீர்களா அல்லது அது உங்கள் வரிசைக்கு தனித்துவமானது என்பதை 2 எண்களைப் பெறுகிறோம் பிறகு இந்த மதிப்பெண்ணைக் கொண்டிருப்பதற்கான நிகழ்தகவு P மதிப்பு சீரற்றது அல்லது இந்த 2 எண்கள் உங்கள் சீரமைப்பு மதிப்பெண் புள்ளிவிவர ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்ததா அல்லது அடிப்படையில் நீங்கள் எதிர்பார்ப்பது இல்லையா என்பதை உங்களுக்குத் தரும் அந்த எண்ணிக்கை அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ இருக்க வேண்டும் மாணவர் குறைவாக குறைவாக இது குறைவாக இருக்க வேண்டும் ஏனெனில் நீங்கள் தோராயமாக பெறக்கூடாது எனவே இந்த E மதிப்புகள் மற்றும் P மதிப்புகள் குறைவாக இருக்க வேண்டும் இது உங்கள் தேடல் முடிவுகளை சீரற்ற தேடலால் பெற வாய்ப்பில்லை என்பதைக் குறிக்கிறது எனவே இந்த விஷயத்தில் நீங்கள் உங்களுடையது என்று சொல்லலாம் வினவல் வரிசையுடன் பரிணாம உறவைக் கொண்டிருக்க வாய்ப்புள்ளது அதாவது வினவல் வரிசை மற்றும் இலக்கு வரிசைக்கு இடையிலான சீரமைப்புகளில் நீங்கள் பெறுவது இந்த புள்ளிவிவர ரீதியாக முக்கியமானது மேலும் உங்கள் சீரமைப்பு மதிப்பெண்ணை நீங்கள் நம்பலாம் வழக்கமாக இந்த குறிப்பிடத்தக்க முடிவுகளைக் குறிக்க 10 3 க்கும் குறைவான 10 3 மதிப்பை நாங்கள் பயன்படுத்துகிறோம் மேலும் பல சந்தர்ப்பங்களில் நீங்கள் வரிசைகளை சீரமைத்தால் நீங்கள் சீரமைத்தால் 10 50 க்கும் குறைவான வரிசையில் மதிப்புகளைப் பெறுவீர்கள் வரிசை நீங்கள் பெறுவீர்கள் எனவே BLAST இன் அம்சங்கள் என்ன BLAST பயன்படுத்துவதன் மூலம் நீங்கள் பெறும் தகவல்கள் என்ன BLAST இலிருந்து நாம் பெறும் தகவல்கள் என்ன BLAST ஏன் பயன்படுத்தப்படுகிறது என்பதற்கான சில எடுத்துக்காட்டுகளை BLAST இன் பயன்பாடுகள் என்னவென்று சொல்லலாம் முதலில் உங்களிடம் வினவல் உள்ளது உங்கள் வினவலுக்கு ஒத்த வரிசைமுறைகள் புரதம் அல்லது நியூக்ளிக் அமில வரிசை ஆகியவற்றை நீங்கள் அடையாளம் காணலாம் இது முதலில் ஒன்றாகும் இரண்டாவதாக நீங்கள் புரதக் குடும்பத்தின் உறுப்பினர்களை அடையாளம் காண முடியும் அதே அதே புரதக் குடும்பத்தை நீங்கள் உறுப்பினர்களை அடையாளம் காண முடியும் இது நிலை குறிப்பிட்ட மதிப்பெண் மெட்ரிக்குகள் எனப்படும் ஒருவித மெட்ரிக்குகளைப் பெறவும் பயன்படுத்தப்படலாம் சில நிமிடங்களுக்குப் பிறகு இதை விளக்குகிறேன் பின்னர் நீங்கள் சில வடிவங்களை அடையாளம் காணலாம் எனவே உங்களிடம் கேள்வி இருந்தால் எனவே உங்கள் வினவலில் கிடைக்கக்கூடிய வரிசைகளுடன் ஏதேனும் வடிவங்கள் இருந்தால் உங்கள் வினவலில் உள்ள வடிவங்கள் அல்லது உருவங்களை நீங்கள் அடையாளம் காணலாம் எல்லா வரிசைகளிலும் ஒத்ததாக இருக்கும் எந்தவொரு பாதுகாக்கப்பட்ட களங்களையும் நீங்கள் காணலாம் எடுத்துக்காட்டாக நீங்கள் பல வரிசைகளை சரியான பல வரிசைகளைப் பெற்றால் உங்களிடம் ஒரு முறை சரியானது இது எல்லா வரிசைகளிலும் பராமரிக்கப்படுகிறது மேலும் இந்த முறை கட்டமைப்பு மற்றும் செயல்பாட்டிற்கு மிகவும் முக்கியமானது என்பதை நீங்கள் காண்கிறீர்கள் டேட்டாபேஸ் களில் கிடைக்கும் வரிசைகளை பொறுத்து உங்கள் வினவல் வரிசைக்கு ஏதேனும் வடிவங்கள் உள்ளதா என்பதை நீங்கள் பார்க்கலாம் பின்னர் நீங்கள் பெப்டைட் மையக்கருத்துகளையும் தேடலாம் அங்கு உங்கள் புரதத்திலும் டேட்டாபேஸ்களில் கிடைக்கும் புரதங்களுடனும் ஏதேனும் குறிப்பிட்ட மையக்கருத்து உள்ளது எல்லா தகவல்களையும் பெற நீங்கள் BLAST ஐப் பயன்படுத்தலாம் எனவே இது NCBI யில் ஒரு வலைத்தளம் எனவே உங்கள் வினவல் வரிசை உடன் தொடர்புடைய எந்த வரிசைகளையும் அடையாளம் காண இந்த வலைத்தளத்தைப் பயன்படுத்தலாம் சரியா இப்போது BLAST எவ்வாறு செயல்படுகிறது என்பதைப் பார்ப்போம் எனவே இது BLAST க்கான வலைத்தளம் நீங்கள் வலைத்தளத்தைத் திறக்கவும் அது உங்களிடம் வரிசையைக் கேட்கும் ஏனெனில் அது அவசியம் எனவே தொடர்புடைய வரிசைகளை சரியாகப் பெற உங்கள் வினவல் வரிசையை கொடுக்க வேண்டும் எனவே இது வெவ்வேறு வடிவங்களில் வினவல் வரிசையைக் கேட்கிறது நீங்கள் அணுகல் எண் ஜென்பேங்க் எண் அல்லது FASTA வரிசை அல்லது யூனிபிரோட் எண் அல்லது PDB யில் கொடுக்கலாம் எனவே இது பல எண்களை ஏற்றுக்கொள்கிறது பின்னர் நீங்கள் அதைக் கொடுத்தால் எந்த டேட்டா பேசை நீங்கள் சரியாகத் தேட விரும்புகிறீர்கள் என்று கேட்கும் ஏனென்றால் முந்தைய 2 வெவ்வேறு அம்சங்களைப் பற்றி நாங்கள் விவாதித்தபோது உங்கள் வினவல் வரிசை எங்களுக்குத் தேவை இரண்டாவதாக நமக்குத் தேட டேட்டாபேஸ் தேவை எனவே முதலில் நாம் இங்கே ஒரு வரிசையைக் கொடுக்கிறோம் டேட்டா பேசை கொடுக்க வேண்டும் நாங்கள் முன்பு விவாதித்தபடி லிட்டரேச்சர் இல் பல டேட்டாபேஸ் உள்ளன உங்களிடம் புரத டேட்டாபேஸ் உள்ளது எனவே பல டேட்டாபேஸ்கள் கிடைக்கின்றன எனவே நீங்கள் எந்த டேட்டா பேசை தேட வேண்டும் என்பதை நீங்கள் குறிப்பிட வேண்டும் பின்னர் அவர்கள் எந்த வழிமுறைகள் நீங்கள் பயன்படுத்த விரும்புகிறீர்கள் என்று கேட்கிறார்கள் இது BLAST என்ற புரதம் அல்லது BLAST என்ற நியூக்ளிக் அமிலத்திற்கானது அல்லது நீங்கள் வெவ்வேறு வரிசைகளை சீரமைக்கிறீர்கள் எனவே இது ஒரு புரதம் BLAST ஆக இருந்தால் இது புரத பெயரை மனித லைசோசைம் தருகிறேன் எனவே இது BLAST என்ற புரதத்தை எடுக்கும் அதை நீங்கள் BLAST செய்யலாம் எனவே இவை வெவ்வேறு பைல் வடிவங்கள் நீங்கள் இங்கு gi வடிவத்தை கேட்கலாம் இது பட்டி பிரிக்கப்பட்ட NCBI அடையாளங்காட்டி நீங்கள் ஜியைப் gi பார்த்தால் அது ஒரு பட்டி பிரிக்கப்பட்டு இது ஒரு அடையாளங்காட்டியாகும் மாணவர் நீங்கள் யூனிப்ரோட்டுகளை வழங்கக்கூடிய அணுகல் எண் பின்னர் நாங்கள் யூனிபிரோட் டேட்டா பேசைப் பற்றி விவாதித்தோம் எனவே இது P61626 என்ற எண்ணைக் காணலாம் மாணவர் இந்த எண்ணை நீங்கள் கொடுக்கிறீர்களா என்று பாருங்கள் BLAST இந்த எண்ணை ஏற்றுக்கொள்கிறது மேலும் இந்த யூனிபிராட் டேட்டா பேஸில் இருந்து நேரடியாக வரிசையை எடுத்துக்கொள்கிறது எனவே நீங்கள் இந்த எண்களைக் கொடுத்தால் அவை நேரடியாக தொடர்புடைய டேட்டா பேஸில் இருந்து வரிசையைப் பெறலாம் எனவே வெவ்வேறு பைல் வடிவங்கள் யாவை பரவலாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட பைல் வடிவங்கள் பயோ இன்ஃபர்மேடிக்ஸ் சிக்கல்களில் மிகவும் பரவலாகப் பயன்படுத்தப்படும் வடிவங்கள் இது FASTA வடிவம் ஒற்றை வரி விளக்கத்துடன் தொடங்கும் FASTA வடிவம் தொடர்ந்து வரிசை டேட்டா இது ஒரு ஒற்றை வரி விளக்கம் மற்றும் இங்கே இது ஒரு வரிசை டேட்டா எனவே இந்த வரியில் இது குறியீட்டை விட பெரியதாக தொடங்கப்பட்டதைக் காணலாம் இது ஒரு வரிசையை மற்ற வரிசைக்கு சரியாக வேறுபடுத்துகிறது பின்னர் நீங்கள் கருத்தாக பயன்படுத்தலாம் எனவே அவற்றின் குறிப்பிட்ட புரதத்தின் விளக்கத்தை அந்த வரியில் எழுதலாம் இந்த வரிசையுடன் இரண்டாவது வரி தொடர்ந்தது இப்போது நீங்கள் இந்த அமினோ அமில வரிசையுடன் முடிக்கிறீர்கள் எனவே இந்த FASTA பைல்கள் அவை வடிவமைப்பைக் கொண்டுள்ளன மேலும் அவை dot FASTA வின் இந்த நீட்டிப்புடன் முடிவடைகின்றன நீங்கள் FASTA பைல்களை dot FASTA வின் நீட்டிப்புடன் கொடுக்கலாம் இது NBRF தேசிய உயிர் மருத்துவ ஆராய்ச்சி அறக்கட்டளை அல்லது மற்றொரு வடிவமாகும் புரத தகவல் வள உரிமை எனவே பல சந்தர்ப்பங்களில் இப்போது கூட அவர்கள் pir வடிவங்களைப் பயன்படுத்துகிறார்கள் எனவே ஒரு pir வடிவம் என்றால் என்ன இது சிம்பல் மற்றும் p 1 ஐ விட அதிகமாக தொடங்குகிறது p1 என்பது புரத வரிசைக்கு மற்றும் n என்பது நியூக்ளியோடைடு வரிசைக்கு சரியானது எனவே நாம் இங்கே பார்த்தால் இது புரத வரிசைக்கானது அதைத் தொடர்ந்து வரிசையைத் தொடர்ந்து நட்சத்திர குறியுடன் முடிவடையும் அதாவது இது ஒரு முழுமையான வரிசை எனவே இது pir ல் பயன்படுத்தப்படும் வடிவம் எனவே இந்த வழக்கில் இந்த பைல்களில் நீட்டிப்பு டாட் செக் அல்லது டாட் பிர் உள்ளது பின்னர் நிரல் இது வரிசை பைல்அல்லது அது பைர் பைல் என்பதை புரிந்து கொள்ளும் மற்றொரு வடிவமைப்பு GDE வடிவம் உள்ளது இது FASTA வடிவத்திற்கும் ஒத்திருக்கிறது வித்தியாசம் இது சதவீதத்துடன் தொடங்குகிறது இது லிட்டரேச்சர் இல் முன்னர் பயன்படுத்தப்பட்ட வடிவங்கள் தற்போது FASTA வடிவம் பரவலாகப் பயன்படுத்தப்படுகிறது மற்றும் பல உயிர் தகவல்தொடர்பு சிக்கல்களில் உள்ளது இங்கே இது நீட்டிப்பு புள்ளி GDE இந்த வடிவங்கள் அனைத்தும் இடைவெளிகளையும் கேரியேஜ் ரிட்டன்ஸ் களையும் புறக்கணிக்கின்றன எனவே உங்களிடம் தானாக இடம் இருந்தால் இது இடைவெளிகளைப் புறக்கணித்து வரிசையை தொடர்ந்து எடுக்கும் எனவே இப்போது இது வினவல் வரிசை எனவே நீங்கள் தரக்கூடிய வினவல் வரிசை எங்களிடம் உள்ளது வெவ்வேறு வடிவங்கள் குறிப்பிட்ட வடிவங்களில் வரிசையை நாங்கள் தருகிறோம் அல்லது நீங்கள் கொடுக்கலாம் அணுகல் எண் வலது யூனிப்ரோட் எண் அல்லது gi எண் மற்றும் பலவற்றைத் டேட்டா பேசில் தேடலாம் எனவே தேட டேட்டாபேஸ்களைநாங்கள் வழங்க வேண்டும் வெவ்வேறு விருப்பங்கள் உள்ளன BLAST இல் கிடைக்கிறது இதில் பரவலாகப் பயன்படுத்தப்படுவது தேவையற்ற டேட்டா த்தொகுப்புகளாகும் நீங்கள் கடினமான தேடும் புரதங்கள் அல்லது PDB அல்லது Uniprot மற்றும் பலவற்றைக் கூறினாலும் அல்லது நீங்கள் NCBI யின் குறிப்பு வரிசை திட்டத்தைக் காணலாம் அல்லது யூனிபிரோட் டேட்டா சமீபத்திய வெளியீடு அல்லது யூனிபிரோட் டேட்டா பேசில் உள்ள எந்த டேட்டாவை யும் பயன்படுத்தலாம் அதேபோல் நீங்கள் PDB போன்ற வெவ்வேறு டேட்டாபேஸ் விளையும் அல்லது குறிப்பிட்ட எந்தவொரு குறிப்பிட்ட மாதத்தில் சமீபத்திய டேட்டா வையும் கொடுக்கலாம் எனவே இப்போது முதல் பகுதி முடிந்துவிட்டது இரண்டாவது பகுதி நாம் சில அளவுருக்களை வரையறுக்க வேண்டும் முதல் பகுதி நாம் கொடுத்த தகவல் என்ன மாணவர் வினவல் வரிசை வினவல் வரிசை மற்றும் மாணவர் டேட்டாபேஸ் டேட்டாபேஸ் மற்றும் பின்னர் BLASTp சரியா புரத வரிசையில் நமக்குத் தேவை இப்போது நாம் சில அளவுருக்களை கொடுக்க வேண்டும் எனவே எத்தனை இலக்கு வரிசைகளை நீங்கள் சரியாகக் கண்டுபிடிக்க வேண்டும் எடுத்துக்காட்டாக எங்களிடம் ஒரு ஒற்றை வரிசை இருந்தால் நீங்கள் யூனிபிரோட்டைக் கொடுத்தால் யூனிபிரோட் உள்ளது 75 மில்லியன் 80 75 மில்லியன் வரிசைகள் இது 100 வரிசைகளைக் கொண்டிருக்கும் சதவிகிதம் இது 100 சதவிகிதம் மட்டுமே அதிக தேவையற்ற உரிமை என்பதைக் காண்பிக்கும் சரியா எனவே நீங்கள் விரும்பும் அதிகபட்ச இலக்கு வரிசைகளை நாங்கள் பயன்படுத்தலாம் பின்னர் எதிர்பார்க்கப்படும் வாசல் சரியானது இந்த புள்ளிவிவரத்தை குறிப்பிடத்தக்க E மதிப்பு அல்லது P மதிப்பைக் கண்டறிய எதிர்பார்க்கப்படும் மதிப்பு என்ன எதிர்பார்த்த வாசலில் தோராயமாக இயல்புநிலை மதிப்பு 10 ஆகும் ஆனால் நீங்கள் வினவல் வரிசையை 3 சொற்களாக அல்லது 4 அல்லது 5 ஆக பிரிக்க விரும்பும் சொல் அளவை சரியாக மாற்றலாம் எனவே சீரற்ற வாசல் 3 சரியானது எனவே நாங்கள் வெவ்வேறு வகையான சீரமைப்புகளைப் பெறலாமா அல்லது சரியாக இல்லையா என்பதைப் பார்க்க நீங்கள் அளவு அளவை மாற்றலாம் இது பொதுவான அளவுருக்கள் பின்னர் நாங்கள் முன்பு விவாதித்தபடி நாங்கள் சில மேட்ரிக்ஸை உருவாக்கியுள்ளீர்கள் நீங்கள் உருவாக்கிய சில வெவ்வேறு மேட்ரிக்ஸ்கள் என்ன PAM மேட்ரிக்ஸ்மற்றும் BLOSUM மேட்ரிக்ஸ் எனவே இங்கே நீங்கள் எந்த மேட்ரிக்ஸ் பற்றி கேட்கிறீர்கள் BLOSUM62 அல்லது PAM1 அல்லது 250 அல்லது PAM1000 வேண்டும் நீங்கள் 250 ஐப் பயன்படுத்தும் PAM மேட்ரிக்ஸ் பொதுவாக நாங்கள் 1 ஐப் பயன்படுத்தும் நெருங்கிய தொடர்புடைய வரிசைகளுக்குப் பயன்படுத்தப்படுகிறோம் அல்லது தொலைதூர தொடர்புடையவையாக 1000 வழக்குகளைப் பயன்படுத்துகிறோம் நாங்கள் PAM 250 ஐ சரியாக பயன்படுத்துகிறோம் எனவே நீங்கள் விரும்பும் BLOSUM அல்லது எந்த PAM ஐ நாங்கள் தேர்ந்தெடுக்கலாம் மேட்ரிக்ஸ் சீரமைப்புக்கு நீங்கள் பயன்படுத்த விரும்புகிறீர்களா பின்னர் சில வடிப்பான்களும் உள்ளன எடுத்துக்காட்டாக உங்கள் குறைந்த சிக்கலான பகுதிகள் நீங்கள் மறைக்க விரும்புகிறீர்கள் அல்லது நீங்கள் சேர்க்க விரும்புகிறீர்கள் மற்றும் பல இப்போது நீங்கள் BLAST ஐக் கிளிக் செய்க பின்னர் டேட்டாவை காண்பிக்கும் முன் சில டேட்டாவை இது தரும் எனவே BLAST வழங்கும் அளவுருக்களை நான் உங்களுக்கு கூறுவேன் இது உங்களுக்கு கொடுக்கும் நீங்கள் எதிர்பார்த்த வாசல் மதிப்பை சரியாக வழங்குவதால் சீரமைக்கப்பட்ட வரிசைகளின் அதிகபட்ச எண்ணிக்கை அதாவது எதிர்பார்த்த எண்ணிக்கையிலான வாய்ப்புகள் தோராயமாக பொருந்தக்கூடும் ஆனால் 10 ஐ இயல்புநிலை மதிப்பாகக் கூறினோம் பின்னர் நாம் கொடுக்கும் சொல் அளவு மற்றும் அதன் மதிப்பெண் அளவுருக்கள் நாங்கள் BLOSUM 62 எனக் கொடுத்தோம் பின்னர் நாங்கள் விவாதித்த மாற்று மேட்ரிக்ஸ் எனவே எங்களுக்கு 2 வெவ்வேறு மேட்ரிக்ஸ்கள் கிடைத்தன ஒன்று PAM மற்றும் BLOSUM எனவே நமக்கு தேவையான சீரமைப்பு மதிப்பெண்ணைப் பொறுத்து எனவே இந்த மேட்ரிக்ஸில் எதையும் நாம் தேர்ந்தெடுக்கலாம் கேப்யில் நீட்டிப்பு இடைவெளியை உருவாக்குவதற்கான கேப் அபராதம்ஆகும் ஏனென்றால் நீங்கள் இடைவெளியை அறிமுகப்படுத்தினால் நாங்கள் அபராதம் விதிக்க வேண்டும் ஏனெனில் பிறழ்வுடன் ஒப்பிடும்போது செருகும் மற்றும் நீக்குதலும் பொதுவானதல்ல எனவே இடைவெளிகளுக்கு அபராதம் விதிக்க வேண்டும் எனவே இது வெளியீடு எனவே நீங்கள் பார்த்தால் உள்ளீட்டை வழங்குகிறோம் எனவே உங்களிடம் வரிசை உள்ளது இங்கே நாம் ஒரு வரிசை அல்லது எண்ணைக் கொடுக்கிறோம் அல்லது பைலை பதிவேற்றுவதற்கான விருப்பத்தை நீங்கள் பெறலாம் எனவே நாங்கள் டேட்டா பேசை தேர்வு செய்கிறோம் அதனால்தான் நீங்கள் என்ன செய்ய விரும்புகிறீர்கள் என்பதற்கான வழிமுறையாகும் பின்னர் நாங்கள் அளவுருக்கள் சரியான BLOSUM அளவீடுகள் மற்றும் நாங்கள் அமைத்த பிற அளவுருக்களைக் கொடுக்கிறோம் மேலும் நீங்கள் BLAST ஐக் கிளிக் செய்தால் அது டேட்டாவை தரும் எனவே இங்கே இது உங்கள் வினவல் வரிசை இது 1 முதல் 148 ஆகும் மேலும் சில பிராந்தியங்களில் நீங்கள் ஆர்வமாக இருந்தால் முழு புரதத்திற்கும் பதிலாக சில வரிசைகளை மட்டுமே சீரமைக்க விரும்பினால் இது சாத்தியமாகும் எடுத்துக்காட்டாக 10 முதல் 100 வரை நீங்கள் கொடுக்கலாம் தகவல் எனவே நீங்கள் இதை மட்டும் தேட விரும்புகிறீர்கள் ரெசி டியூஸ் எண் 100 க்கு ரெசி டியூஸ் எண் 10 என்று சொல்லுங்கள் எனவே இங்கே 1 முதல் 148 வரையிலான முழு வரிசையையும் தேடுகிறோம் எனவே பல வெற்றிகள் உள்ளன லைசோசைம் சூப்பர் குடும்பத்துடன் நீங்கள் அதைக் கிளிக் செய்தால் இந்த எண்ணைப் வரைபடம் மூலம் பெறுவீர்கள் இது முற்றிலும் சிவப்பு நிறமாக இருப்பது ஏன் முற்றிலும் சிவப்பு நிறமாக தெரிகிறது ஏனென்றால் நாம் பலவற்றைப் பெறுகிறோம் மிகவும் சீரமைக்கப்பட்ட வரிசைகள் எனவே நீங்கள் மதிப்பெண்ணைப் பார்த்தால் பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் இது 200 க்கும் அதிகமாக இருக்கும் சரி எனவே வினவல் வரிசையுடன் மிகவும் சீரமைக்கப்பட்ட நிறைய புரதங்களை நீங்கள் பெறுகிறீர்கள் இதனால்தான் நாங்கள் முற்றிலும் சிவப்பு கோடு பெறுகிறோம் உங்கள் வினவல் வரிசை டேட்டா பேசில் உள்ள டேட்டா களுடன் பொருந்தவில்லை என்றால் என்ன நடக்கும் மாணவர் கருப்பு இது கருப்பு நிறமாக இருக்கும் அல்லது சீரமைப்புகளைப் பொறுத்து மற்ற வண்ணங்களை நீங்கள் சரியாகக் காணலாம் மதிப்பெண் நீங்கள் வேறு வண்ணங்களைப் பெறுவீர்கள் எனவே இப்போது நீங்கள் இதைக் கிளிக் செய்தால் இந்த ஒவ்வொரு வரியும் ஒவ்வொரு புரதத்தையும் குறிக்கும் அவை சீரமைக்கப்படுகின்றன எனவே இது உங்கள் வினவல் வரிசை எங்கே என்று பார்ப்போம் எனவே நீங்கள் வேறுபட்ட பிற வரிசைகளுடன் இணைந்திருக்கிறீர்கள் இந்த அதிகபட்ச மதிப்பெண்ணை மொத்த மதிப்பெண்ணில் இங்கேயே கொடுக்கலாம் இது மிகவும் சீரமைக்கப்பட்ட வரிசை ஜோடிகள் மட்டுமே இது மொத்த மதிப்பெண் மற்றும் வினவல் கவரேஜ் என்றால் என்ன என்பதை நீங்கள் காணலாம் மாணவர் மூடப்பட்ட வரிசையின் அளவு உதாரணமாக உங்களிடம் 148 இருந்தால் இது 148 ரெசி டியூஸ் களுடன் மற்றொரு வரிசையுடன் சீரமைக்கப்பட்டது அதாவது இந்த விஷயத்தில் இந்த ரெசி டியூஸ் முழு நீளத்தையும் நீங்கள் மறைக்கிறீர்கள் இது 88 சதவீதமாக இருந்தால் 88 சதவீதத்தின் பொருள் என்ன மாணவர் 88 சதவீதம் ரெசி டியூஸ்கள் சீரமைக்கப்படுகின்றன மற்றவைகள் சரியாக சீரமைக்கப்படவில்லை எனவே அது உள்ளக கேப்களைக் கொண்டிருக்கவில்லை வெளியில் இருப்பதால் அவற்றை சீரமைக்க முடியவில்லை என்பதை நீங்கள் காணலாம் பின்னர் E ன் மதிப்பு எனவே நீங்கள் E 3 ஐ 3 க்கும் குறைவாகக் காணலாம் ஆனால் பல சந்தர்ப்பங்களில் நீங்கள் E 81 இன் இந்த குறிப்பிடத்தக்க மதிப்பைப் பெறுகிறீர்கள் மேலும் பிற டேட்டாபேஸ் களுடன் இணைக்கவும்